கடைசி வகுப்பில் நெட்வொர்க் ஸ்டெபிலிடி ஐ என்ற தலைப்பில் விவாதத்தைத் தொடங்கினோம் நெட்வொர்க் ஸ்டெபிலிடி ஐ பற்றி இன்று எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் மேலும் நெட்வொர்க் தொகுப்பு பற்றி விவாதிப்போம் கடைசி வகுப்பில் நெட்வொர்க் ஸ்டெபிலிடி ஐ பற்றி நாங்கள் விவாதித்தோம் அதன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம் t என வரையறுக்கப்பட்டால் சர்க்யூட் நிலையானது பற்றி விவாதித்தோம் அதாவது டைம் t போது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பாக மாறும் என கட்டுப்படாமல் வளர்ந்தால் அது நிலையற்றதாக இருக்கும் கணித அடிப்படையில் இதை என எழுதலாம் என்றும் விவாதித்தோம் இப்போது என்பது இன் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் அதை லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டொமைனில் களாகக் குறிப்பிடலாம் என்று விவாதித்தோம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்பது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்இன் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது சர்க்யூட் நிலையானதாக இருக்க பின்வரும் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த தேவைகள் என்ன ஒரு தேவை நாம் விவாதிப்பது இன் டிகிரி அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் அதாவது நியூமேரேட்டர் வெளிப்பாட்டின் அளவு டிநோமீனேட்டர் வெளிப்பாட்டின் அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் அடுத்த தேவை என்னவென்றால் இன் அனைத்து போல்ஸ் உம் எதிர்மறையான உண்மையான பகுதிகளைக் கொண்டிருக்க வேண்டும் எல்லா போல்ஸ் பொருள் வகுத்தல் வெளிப்பாட்டின் அனைத்து ரூட்ஸ் எதிர்மறையான உண்மையான பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது நாங்கள் விவாதித்தோம் R L C எலிமெண்ட்ஸ் மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் என செயலற்ற எலிமெண்ட்களால் ஆன சர்க்யூட்கள் நிலையற்றதாக இருக்காது ஏனெனில் இவை நிலையற்றவை என்று நாம் சொன்னால் சில கிளை மின்னோட்டங்கள் அல்லது மின்னழுத்தங்கள் இருக்கும் R L C சர்க்யூட்களை நாம் பகுப்பாய்வு செய்யும் போது இது பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்ட ஆதாரங்களுடன் காலவரையின்றி வளரும் எனவே செயலற்ற எலிமெண்ட்ஸ் மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் எலிமெண்ட்ஸ் நெட்வொர்க் நிலையற்றதாக இருக்காது என்ற எங்கள் கூற்றை சரிபார்க்கலாம் முந்தைய சொற்பொழிவில் நாங்கள் விவாதித்த உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு சீரிஸ் R L C சர்க்யூட் என்றால் நாம் இதைச் சொல்லலாம் என்ற வகுத்தல் வெளிப்பாடான வகுக்கும் கூறு R L C சர்க்யூட் பற்றி நாங்கள் விவாதிக்கும்போது ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இது கடந்த காலத்தில் நாம் ஏற்கனவே விவாதித்த சிறப்பியல்பு சமன்பாடாகும் வகுத்தல் வெளிப்பாட்டின் போல்ஸ் வகுத்தல் வெளிப்பாட்டின் ரூட்ஸ் ஐக் கொண்டிருக்கும் என்று நாம் கூறலாம் மேலும் மற்றும் என்பதையும் நிறுவினோம் இப்போது R L C 0 ஐ விட அதிகமாக இருப்பதை நீங்கள் கண்டால் இந்த நிலை என்றால் 2 போல்ஸ் எப்போதும் ப்ளேன் இன் இடது பாதியில் எழுதப்படும் எனவே R L மற்றும் C கூறுகளைக் கொண்ட பிணையத்தில் நிலையற்றதாக இருக்காது ஏனெனில் சர்க்யூட்க்கு கொடுக்கப்பட்ட பரிமாற்ற செயல்பாட்டிலிருந்து நாம் பெறும் போல்ஸ் ஆனது எப்போதும் எதிர்மறையான உண்மையான பகுதியைக் கொண்டிருக்கும் நாங்கள் விவாதித்த முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் R 0 க்கு சமமாக இருக்கும்போது அடர்த்தியான குணகம் 0 ஆக இருக்கும் அந்த வகையில் சர்க்யூட் ஊசலாடும் இப்போது செயலில் உள்ள சர்க்யூட் மற்றும் செயலற்ற சர்க்யூட் போன்ற சில சர்க்யூட்கள் உள்ளன அவை கட்டுப்படுத்தப்பட்ட சோர்சஸ்களை கொண்டிருக்கின்றன அவை ஆற்றலை வழங்க முடியும் அதனால்தான் அவை நிலையற்றதாக இருக்கும் அத்தகைய சுற்றுக்கு ஆஸிலேட்டர் மற்றொரு எடுத்துக்காட்டு இது நிலையற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் டைம் t போது அது சில நிலையான மதிப்புக்கு இறக்காது எனவே நீங்கள் ஆஸிலேட்டரை வடிவமைக்கும்போது ஆஸிலேட்டரின் பரிமாற்ற செயல்பாட்டை இவ்வாறு கொடுக்கலாம் இந்த பரிமாற்ற செயல்பாடுகளின் போல்ஸ் இமேஜனரி ஆக்சிஸ் கிடப்பதை நீங்கள் காண்பீர்கள் போல்ஸ் மற்றும் ஆகும் எனவே நீங்கள் இமேஜனரி ஆக்சிஸ் போல்ஸ் ஐ வைத்திருக்கும்போது சர்க்யூட் ஊசலாடுகிறது என்று பொருள் இந்த வழக்கில் நீங்கள் பெறும் வெளியீடு சைனூசாய்டல் ஆகும் எனவே உங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது சர்க்யூட் சுற்று ஊசலாடும் என்று கூறுவீர்கள் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நாம் கருத்தை புரிந்து கொள்ள முடியும் K இன் மதிப்பை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதற்காக உருவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட் நிலையானது எனவே இப்போது இங்கே நீங்கள் ஒரு ஆற்றல் சேமிப்புக் கூறு கெபாசிட்டர் ஆக இருப்பதைக் காண்கிறீர்கள் என்பது டொமைன் இல் களத்தில் உள்ள கொள்ளளவின் மதிப்பு மற்றும் எங்களிடம் 2 எதிர்ப்புகள் உள்ளன எங்களிடம் ஒரு சார்பு மின்னழுத்த சோர்ஸ் ஐ கொண்டிருக்கிறோம் இது சுழற்சியில் பாயும் மின்னோட்டத்தைப் பொறுத்தது எனவே இந்த எண்ணிக்கை நிலையானதாக இருக்கும் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் முதலில் மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இந்த 2 லூப்களுக்கான சமன்பாட்டை எழுத வேண்டும் எனவே இப்போது உங்களிடம் இந்த 2 சமன்பாடுகள் உள்ளன அவற்றை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினால் நீங்கள் எவ்வாறு எழுதுவீர்கள் எனவே நீங்கள் மேட்ரிக்ஸை தொகுக்கும்போது இந்த சர்க்யூட்களின் சிறப்பியல்பு சமன்பாட்டைக் கண்டுபிடிக்க விரும்பினால் சிறப்பியல்பு சமன்பாட்டை நிர்வகிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் தொகுத்த மேட்ரிக்ஸின் தீர்மானத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தீர்மானிப்பவரின் மதிப்பு இது சிறப்பியல்பு சமன்பாட்டைத் தவிர வேறொன்றாக இருக்காது பின்னர் நீங்கள் என்ன பெறுவீர்கள் நீங்கள் ஒற்றை துருவத்தின் மதிப்பைப் பெறுவீர்கள் ஏனென்றால் இங்கே இது நியூமாரேட்டர் கூறு டினாமினிட்டர் இன் அளவை மட்டுமே கொண்டுள்ளது எனவே உங்களிடம் ஒரே ஒரு போலே இருக்கும் எனவே போல்ஸ் இன் மதிப்பு இப்போது நீங்கள் பார்த்தால் போல்ஸ் இன் இந்த மதிப்பு போது போல்ஸ் எதிர்மறையாக இருக்கும் என்று கூறுவீர்கள் இல்லையெனில் க்கு சர்க்யூட் நிலையற்றதாக இருக்கும் போது சர்க்யூட் நிலையானதாக இருக்கும் என்று நாம் கூறலாம் இதை நீங்கள் சரிபார்க்க முடியும் உங்கள் சுற்று நிலையானதாக இருக்கும் k இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே நெட்வொர்க் தொகுப்பு என்றால் என்ன நெட்வொர்க் தொகுப்பு என்பது கொடுக்கப்பட்ட பரிமாற்ற செயல்பாட்டிற்கு பொருத்தமான பிணையத்தைப் பெறுவதற்கான செயல்முறையாகும் இப்போது இந்த நெட்வொர்க் தொகுப்பு எங்கள் நெட்வொர்க் பகுப்பாய்விற்கு நேர் எதிரானது அங்கு நாம் சர்க்யூட் பெறுகிறோம் கொடுக்கப்பட்ட சர்க்யூட்களின் பரிமாற்ற செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நெட்வொர்க் தொகுப்பு டைம் டொமைனில் இருப்பதை விட S டொமைனில் செயல்படுத்த எளிதானது நெட்வொர்க் தொகுப்பு மற்றும் நெட்வொர்க் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு இடையில் நாம் வேறுபடுகையில் நெட்வொர்க் பகுப்பாய்வில் கொடுக்கப்பட்ட நெட்வொர்க்கின் பரிமாற்ற செயல்பாட்டைக் காணலாம் என்று கூறலாம் நெட்வொர்க் தொகுப்பு என்றால் நாம் அணுகுமுறையை மாற்றியமைக்கிறோம் அதாவது கொடுக்கப்பட்ட பரிமாற்ற செயல்பாட்டிற்கு பொருத்தமான பிணையத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நெட்வொர்க் தொகுப்பு விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் நாங்கள் ஒரு பரிமாற்ற செயல்பாட்டைப் பெறுவோம் அதிலிருந்து பரிமாற்ற செயல்பாட்டை திருப்திப்படுத்தும் பொருத்தமான பிணையத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இப்போது நெட்வொர்க் தொகுப்பில் பலவிதமான பதில்கள் இருக்கலாம் அல்லது பதில்கள் இல்லை ஏனெனில் ஒரே பரிமாற்ற செயல்பாட்டைக் குறிக்க பல சர்க்யூட்கள் பயன்படுத்தப்படலாம் கொடுக்கப்பட்ட பரிமாற்ற செயல்பாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நெட்வொர்க் பகுப்பாய்வில் விஷயங்கள் எதிர்மாறாக இருக்கும்போது ஒரே ஒரு பதில் மட்டுமே இருக்கும் நெட்வொர்க் பகுப்பாய்விற்கான வழிமுறைகள் நாம் எப்போதும் ஒரு ஒற்றை பரிமாற்ற செயல்பாட்டைப் பெறுவோம் ஆனால் நெட்வொர்க் தொகுப்பு விஷயத்தில் ஒரு பரிமாற்ற செயல்பாடு பல சர்க்யூட்களை குறிக்கும் இந்த கருத்துக்களை எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் ஏனெனில் இது சர்க்யூட்களின் தொகுப்பு அம்சத்தைப் புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும் ஒரு பரிமாற்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளதைப் பார்ப்போம் இப்போது இது L மற்றும் C வழங்கப்பட்ட சர்க்யூட் மற்றும் C R உடன் பேரலல் ஆக உள்ளது மற்றும் ரேஷியோ உள்ளீடு மின்னழுத்தத்தால் வகுக்கப்பட்ட எதிர்ப்பு R முழுவதும் மின்னழுத்தத்திற்கு இடையிலான விகிதத்தைத் தவிர வேறில்லை எனவே இப்போது இந்த பரிமாற்ற செயல்பாட்டைப் பெற்றுள்ளோம் இது சர்க்யூட் என்று எங்களுக்கு யோசனை உள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் R L மற்றும் C ஆகியவை இங்கு 3 அறியப்படாதவை என்பதால் ஒரு மதிப்பை R சரி செய்வோம் அந்த மதிப்பை ஏன் சரிசெய்வோம் தீர்வுடன் நாம் எப்போது முன்னேறுவோம் ஏன் R இன் மதிப்பை நிர்ணயிக்கிறோம் மற்றும் C மதிப்பைக் கண்டுபிடிப்போம் R 5 ஓம் மற்றும் R 1 ஓம் என 2 வழக்குகளை எடுத்துக்கொள்வோம் L மற்றும் C ஆகியவற்றின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இப்போது முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் சர்க்யூட்க்கு சமமான s மைனஸ் டொமைன்னை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட்க்கு சமமான s மைனஸ் டொமைனை நீங்கள் உருவாக்கும்போது அது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் இது இது உள்ளீட்டு மின்னழுத்தம் ரேசிஸ்டன்ட்ஸ் R முழுவதும் உள்ளது பின்னர் இண்டக்டர் sL ஆக மாறும் மற்றும் அ கெபாசிஸ்டன்ட்ஸ் ஆக இருக்கும் இப்போது கெபாசிஸ்டன்ட்ஸ் மற்றும் ரேசிஸ்டன்ட்ஸ் இணையாக உள்ளன மேலும் இந்த மின்னழுத்தம் இரு கூறுகளிலும் பயன்படுத்தப்படும் ஏனெனில் இரண்டும் இணையாக உள்ளன எனவே இன் இந்த இணையான கலவையின் ஈக்குவேலன்ட் இம்பிடேன்ஸ் ஐ காணலாம் ஆக டொமைனில் சமமான மின்மறுப்பு கிடைக்கும் என்று நாங்கள் தீர்க்கும்போது இப்போது நாம் மின்னழுத்த பிரிவுக் கொள்கையைப் பயன்படுத்தலாம் இந்த மின்தேக்கத்தின் குறுக்கேயும் கூறுகிறது எனவே அடிப்படையில் கெபாசிஸ்டன்ட்ஸ் மற்றும் ரேசிஸ்டன்ட்ஸ் இன் இணையான கலவையானது அவை முழுவதும் மின்னழுத்த கொண்டிருக்கும் எனவே நீங்கள் மின்னழுத்த பிரிவுக் கொள்கையைப் பயன்படுத்தலாம் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இப்போது நாம் பெறும் பரிமாற்ற செயல்பாடு எனவே பரிமாற்ற செயல்பாட்டை ஒப்பிடும் போது நாம் பெறும் இரண்டு மதிப்புகள் இவை இப்போது நம்மிடம் 2 சமன்பாடுகள் மற்றும் 3 தெரியாதவை மட்டுமே இருப்பதால் ஒரு அளவை சரி செய்யாவிட்டால் தீர்வைக் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே கடைசி ஸ்லைடில் நாம் விவாதித்ததே குறைந்தது ஒன்றை சரி செய்ய வேண்டும் இதனால் நாம் எழுத முடியும் பதிலைப் பெறலாம் எனவே எங்கள் கேள்வியில் என்னவென்றால் அதன் சரி செய்தல் மதிப்பு R 5 ஓம் க்கு சமம் எனவே நீங்கள் R ஐ 5 ஓம் க்கு சமமாக வைக்கும்போது நீங்கள் பெறும் C இன் மதிப்பு 66 67 மில்லி பாரட் மற்றும் L 1 5 ஹென்றி ஆகும் இப்போது உங்களிடம் R 1 ஓமிற்கு சமமாக இருக்கும்போது C 0 333 ஃபாரடாகவும் எல் 0 3 ஹென்றிக்கு சமமாகவும் இருக்கும் இப்போது R ஐ 1 ஓமிற்கு சமமாக மாற்றுவது பொதுவாக வடிவமைப்பை இயல்பாக்குவதாகக் கூறப்படுகிறது நீங்கள் R ஐ 1 ஓம் என சரி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சர்க்யூட் வடிவமைப்பை இயல்பாக்குகிறீர்கள் என்று பொருள் எனவே இதன் மூலம் நீங்கள் அறியப்படாதவற்றின் மதிப்பை L மற்றும் C என்று கண்டுபிடிக்கலாம் ஆனால் நீங்கள் குறைந்தது ஒரு கூறுகளையாவது சரி செய்ய வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் எதிர்ப்பு R இன் மதிப்பை நிர்ணயித்தோம் இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த விஷயத்தில் நாம் பரிமாற்ற செயல்பாடு வழங்கப்படுகிறது மேலும் R இன் மதிப்பு 2 ஓம் என்று கொடுக்கப்படும்போது L மற்றும் C மதிப்பை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே தேவைப்படும் முதல் பணி கொடுக்கப்பட்ட சர்க்யூட்களை மைனஸ் டொமைன் மாற்றுவது ஆகவே R L மற்றும் C ஆகிய மூன்றும் சிர்இஸ் இல் இருப்பதைக் காணலாம் இது கொடுக்கப்பட்ட சர்க்யூட்க்கு ஈக்குவேலன்ட் மைனஸ் டொமைன் ஆகும் C ஆல் மாற்றப்படும் மற்றும் L க்கு பதிலாக sL ஐ எழுதுவோம் S டொமைன் ஆக மாறும் R அப்படியே இருக்கும் ஆக மாறும் எனவே நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இப்போது நாம் லூப் சமன்பாட்டை எழுத வேண்டும் மற்றும் Vi ஒரு பகுதியாக R முழுவதும் மின்னழுத்தத்தைக் குறிக்க வேண்டும் இதனால் டிரன்ஸ்ஃபர் பங்க்ஷன் கிடைக்கும் நாம் லூப் சமன்பாட்டை எழுதி ஐப் பொறுத்தவரை மின்னழுத்தம் ஐ R முழுவதும் மாற்றியமைக்கும்போது ஐ R ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்று எழுதலாம் ஏனெனில் R முழுவதும் மின்னழுத்தம் 3 சீரிஸ் கூறுகளால் வகுக்கப்படுகிறது எனவே நாங்கள் ஐ எழுதலாம் நாங்கள் மறுசீரமைக்கும்போது நீங்கள் எழுதலாம் இப்போது நீங்கள் சர்க்யூட்களில் உள்ள அறியப்படாதவற்றின் அடிப்படையில் இந்த டிரான்ஸ்பர் ஃபங்ஷன்களை குறைவாகப் பெற்றுள்ளீர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட டிரான்ஸ்பர் ஃபங்ஷன் ஸ்கொயர் பிளஸ் 4 S பிளஸ் 20 இல் 4 S ஆகும் எனவே இவை இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் R பை L என்பது ஒன்றும் இல்லை LC 4 மற்றும் 1 க்கு சமம் 20 க்கு சமம் எனவே இங்கே மீண்டும் உங்களிடம் 2 சமன்பாடுகள் உள்ளன ஆனால் உங்களுக்கு 3 தெரியாதவை உள்ளன R இன் மதிப்பை 2 ஓம் என நாங்கள் சரி செய்கிறோம் எனவே நீங்கள் சரி செய்யும் போது R இன் மதிப்பை 2 ஓம் என சரி செய்யும் போது L மதிப்பை 0 5 ஹென்றி என்றும் டெபாசிட்டன்ஸ் C இன் மதிப்பை 0 1 ஃபாரடாகவும் பெறலாம் இந்த குறிப்பிட்ட செயல்முறையின் மூலம் தெரியாதவர்களின் மதிப்புகளை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் எனவே இந்த விஷயத்தில் தெரியாதவை C மற்றும் L மற்றும் R இன் மதிப்பை நாங்கள் சரி செய்கிறோம் எனவே நெட்வொர்க் தொகுப்பு செய்யும்படி கேட்கப்படும் போது நீங்கள் முன்னேறுவது இதுதான் இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் இந்த அமர்வில் நெட்வொர்க் தொகுப்பு பற்றி விரிவாக விவாதித்தோம் மற்றும் நெட்வொர்க் ஸ்டெபிளிட்டி ஐ குறித்த எங்கள் விவாதத்தை மேற்கொண்டோம் குறிப்பாக இந்த வாரத்தில் பல்வேறு சுற்று பகுப்பாய்வில் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மின் பயன்பாடு பற்றி விவாதித்தோம் அடுத்த வாரத்தில் 2 போர்ட் நெட்வொர்க்கைப் பற்றி விவாதிப்போம் என்ற குறிப்புடன் இந்த வார அமர்வை மூடுகிறோம்